வாருங்கள் மாணவர்களே முந்தைய வகுப்பில் நாம் அக்கவுண்ட்ஸ் பேயபில்ஸ் மேனேஜ்மென்ட் பற்றி விரிவாகக் கண்டோம் தாமதப்படுத்தினால் எவ்வாறு சப்ளையர்கள் கடனீந்தோர் ஆகியோர் பாதிக்கப்படுவார்கள் என்பதை விரிவாக விவாதித்தோம் அதுமட்டுமல்லாமல் அவர்கள் அதிகப்படியான செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் என்பதை பற்றியும் நாம் விவாதித்தோம் அவற்றில் முக்கியமாக இரண்டு செலவுகள் பற்றி நாம் பேசினோம் ஒன்று நேர்முக செலவு மற்றொன்று மறைமுக செலவு அவற்றைஎப்படி நிர்வகிப்பது அதற்காக நம்முடைய கிரெடிட் ரேட்டிங் எப்படி இருக்க வேண்டும் சப்ளையர் உடனான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் விவாதித்தோம் அதோடு கூட மறைமுக செலவுகளில் உள்ள பல பிரச்சனைகளைப் பற்றியும் ஆராய்ந்தோம் அப்பொழுதே நான் கூறியிருந்தேன் நேர்முக செலவுகளைப் பற்றி நான் அடுத்த வகுப்பில் விரிவாகச் சொல்கிறேன் என்று நேர்முக செலவுகள் என்றால் என்ன அதை எப்படி நாம் கணக்கிட வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம்மிடம் பொருட்களை கடனில் வாங்கியவர் எவ்வாறு அதை திருப்பி செலுத்த போகிறார்கள் இதில் யாரெல்லாம் தொடர்புடையவர்கள் நிறுவனத்துடன் எந்த மாதிரியான உறவுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பற்றி விரிவாக இன்று நான் உங்களுடன் விவாதிக்க இருக்கிறேன் சப்ளையர்கள் எப்பொழுதும் இலவசமாக பொருட்களை நமக்கு கடனில் வழங்கமாட்டார்கள் அவர்கள் வழங்கும் கடனுக்கு ஏதாவது ஒரு வகையில் வட்டி வசூலிக்க முயற்சி செய்து கொண்டு தான் இருப்பார்கள் ஆகவே அந்த வகையில் நாம் இரண்டு வகையான செலவுகளைப் பற்றி இங்கே கட்டாயம் பார்க்கவேண்டும் 1 நேர்முகச் செலவு மற்றொன்று மறைமுகச் செலவு இன்று நானும் அதை எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்பதைப் பற்றி இங்கே விவாதிக்க போகிறேன் அதை கணக்கிடுவதற்கு முன்பாக நாம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அது என்னவென்றால் நாம் அந்த செலவை எதிர்கொண்டு கொடுக்கப் போகிறோமா அல்லது அதை நிராகரிக்க போகிறோமா என்பது பற்றிய முடிவாகும் ஏனென்றால் இந்த முடிவு முக்கியமானது பல விளைவுகளை இது எதிர்கொள்வதாக இருக்கும் உதாரணமாக அபராத வட்டி மற்றும் மறைமுக செலவுகள் போன்றவை தாமதப் படுவதால் ஏற்படும் முக்கியமான விளைவுகள் இதை எவ்வாறு நேர்முக செலவுகளாக ஒரு நிறுவனம் அதாவது மூலப் பொருட்களை வாங்கும் பொழுது பேமென்ட்தாமதப்படுத்தினால் என்ன நடக்கும் என்பதை ஆராய்ச்சி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நான் முன்பே கூறியது போல நாம் நிச்சயமாக ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதற்கான கொள்முதல் விதிமுறைகள் என்ன என்பதை பார்த்து அதை கடைபிடிக்க வேண்டும் நமக்கு இங்கே இரண்டு முக்கியமான விஷயங்களைப் பற்றிப் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது கொள்முதல் விதிமுறைகளை பற்றி நாம் பேசும் பொழுது நாம் முக்கியமாக பேச வேண்டியது கடன் விதிமுறைகள் மற்றும் கேஷ் டிஸ்கவுண்ட் இடம் ரொக்க தள்ளுபடியை பற்றி பேசுவதில் அர்த்தம் உள்ளது அப்படி இல்லை என்றால் நாம் அதைப் பற்றி பேசக்கூடாது ஒரு நிறுவனம் கடன் வாங்கச் செல்லும் பொழுதே இதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் சரியான நேரத்தில் பணத்தை திருப்பி செலுத்த விரும்பினால் தள்ளுபடியை பற்றி பேசலாம் இல்லை என்றால் கடன் காலத்தை மட்டும் எவ்வளவு என்று தெரிந்து கொண்டு வந்து விடலாம் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு அதேபோல் நேர்முக செலவு என்பதும் நாம் செய்ய வேண்டிய கட்டாயமான செலவாகும் மறைமுக செலவுகள் உண்டாவதற்கான காரணிகள் பற்றி விவாதிப்பதற்கு முன்பாக இப்போது நேர்முகச் செலவுகள் அதற்கான காரணிகள் பற்றி இங்கே விவாதிப்போம் நான் கூறியதுபோல நேர்முக செலவுகளை மற்றும் செலவை கணக்கிட உபயோகப்படும் காரணிகளை பற்றியும் இங்கே விரிவாக விவாதிப்போம் நேர்முகசெலவை கணக்கிட வேண்டிய காரணிகளைப் பற்றி அதாவது சப்ளையர் உடைய செலவுகளை பற்றி இங்கே விரிவாக விவாதிப்போம் இப்படித்தான் நேர்முக செலவை கணக்கிடும் இந்த மாடலை இங்கே கொடுத்து பார்க்க இருக்கிறோம் இந்த மாடல் நம்மிடம் உள்ளதுCV1D1TSKI இதை வைத்து பேமென்ட்டை தாமதப்படுத்தினால் என்ன செலவு ஏற்படும் என்பதை கண்டுபிடித்து விடலாம் இதைத்தான் நாம் இங்கே கண்டுபிடிக்க விரும்பினோம் V என்பது ஆர்டரின் மதிப்பு அதாவது சப்ளையர் நீடிப்பதால் ஆகக்கூடிய நேர்முக செலவுகள் அதை நாம் 1 ரூபாயாக வைத்துக்கொண்டு 1D என்று இது கணக்கிட வேண்டும் அதாவது இது அபராத வட்டி விகிதம் ஆகும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் எத்தனை நாளைக்கு தாமதமாகிறது அத்தனை நாட்களையும் கணக்கிட்டு நீட்டிப்பதற்கான தொகையை கணக்கிடுவது இந்த முறையாகும் அடுத்ததாக நாம் K அதாவது தினசரி செலவு 1ரூபாய் என்று வைத்துக் கொண்டு கணக்கிட வேண்டும் நாம் தாமதப் படுத்தவும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் சந்தர்ப்ப செலவுகள் உள்ளது அதை நாம் நிச்சயமாக அபராத வட்டியை கணக்கிட்டு சப்ளையர்க்கு வழங்க வேண்டியுள்ளது ஒருவேளை நான் அதற்கான சரியான காரணத்தை அல்லது நேரத்தை நாம் கணக்கிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த பணத்தை நாம் வேறு எங்காவது முதலீடு செய்து இருக்கிறோம் அதிலிருந்து எத்தனை சதவீதம் வட்டியை பெறுகிறோம் அது சப்ளையர்க்கு நாம் வழங்கும் தொகையைவிட அதிகமான வட்டியை தருகிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படியானால் நாம் காலநீட்டிப்பு செய்வதற்கு ஒரு சரியான காரணம் இருக்கும் ஏனென்றால் அப்படியே நாம் வேறு ஏதாவது ஒரு முதலீட்டில் பணத்தை முதலீடு செய்திருந்தால் அதை எடுத்து சப்ளையருக்கு துறையை சார்ந்தவர்கள் அல்ல வேறு துறையை சார்ந்தவராக இருக்கக்கூடும் பெரிய கம்பெனிகளில் தன்னுடைய சப்ளையர்யிடம் கடன் காலத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேலும் நீட்டிக்க சொல்லி வற்புறுத்துவார்கள் அவர்களிடம் எங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் பொருட்களை சப்ளை செய்த பிறகு கடன் கால நீட்டிப்பு செய்து கொண்டு அபராத வட்டியை யும் சேர்த்து அதில் எழுதிக்கொள்ளுங்கள் என்று கூறிவிடுவார்கள் எப்படி இருந்தாலும் வங்கியில் கடன் பெற்றால் அதற்கான வட்டியை செலுத்த வேண்டும் அதற்கு பதில் உங்களிடம் நான் செலவுகளை ஏற்றுக் கொள்கிறேன் என்று நிறுவனம் கூறிவிடும் ஆகவே நிறுவனங்கள் சப்ளையர்கள் பணத்தை தாமதப்பபடுத்துவது பற்றி கவலை கொள்ளமாட்டார் ஏனென்றால் அவர்களுக்கு தாமதத்திற்கான சரியான காரணம் கிடைத்துவிடும் இப்படியே அந்த நிறுவனமும் சிறிய நிறுவனங்களிடம் கடன் தொகையை நீட்டிக்க சொல்லி கேட்டுக் கொண்டே இருக்கும் சிறிய நிறுவனங்களால் வேறு ஏதும் செய்ய முடியாத நிலையில் பெரிய நிறுவனங்களின் நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு எப்படியானாலும் நமக்கு பணம் கிடைத்து விடுகிறது அதுவும் அபராத வட்டியுடன் சேர்த்து கிடைத்து விடுகிறது என்று அதற்காக அந்த பெரிய நிறுவனம் பணத்தை திருப்பி செலுத்தும் வரை காத்துக் கொண்டிருக்கும் இந்தியாவில் உள்ள சுவாரசியமான விஷயம் என்னவென்றால் நாம் வங்கிகளில் கடன் வாங்கும் பொழுது நிச்சயமாக பெரிய உற்பத்தியாளருக்கும் சிறிய உற்பத்தியாளருக்கும் வெவ்வேறு வட்டி விகிதத்தில் வங்கிகள் கடன் வழங்க முற்படுவார்கள் சிறிய துணை உற்பத்தியாளர்களுக்கு மூலதன நிதி கடனில் சில சலுகைகளும் தள்ளுபடிகளும் வழங்கப்படும் ஆனால் பெரிய உற்பத்தியாளர்களுக்கு அவ்வாறு வழங்கப்பட மாட்டாது உதாரணமாக சுசுகி இந்தியா லிமிடெட் வங்கியிலிருந்து பெறுவார்கள் ஆகவே சப்ளையருக்கு நாம் பேமண்ட்டை சரியான நேரத்தில் கொடுத்து விட வேண்டும் அதையே பெரிய கம்பெனிகள் கடனாக வங்கியிலிருந்து பெற்றால் அதிக அளவு வட்டியை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் சப்ளையேர் இடமிருந்து அவர்கள் வாங்கும் பொழுது குறைந்த அளவு வட்டியை கொடுத்துவிட்டு அவர்களுக்கு தேவையான அளவு பொருட்களை கடனில் பெற்றுக் கொள்ளலாம் இவ்வாறு பெரிய நிறுவனம் தேவையான பொருளை சிறிய நிறுவனங்களை நிர்பந்தித்து வங்கியில் கடன் பெற்று தங்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வித்து கொள்கின்றன சிறிய நிறுவனங்களும் வங்கியில் கடன் பெற்று உற்பத்தி செய்து இவர்களுக்கு கடனாக வழங்குவார்கள் என்பதை நன்றாக நாம் புரிந்துகொள்ள வேண்டும் ஒரு வேலை வங்கியில் இருந்து நாம் பணத்தை பெற்று பொருட்களை கடனுக்கு வாங்கினால் அதற்கான வட்டி 12 ஆக இருக்கும் அல்லது நாம் வங்கியில் கடன் அல்லது மூலதன கடன்பெற்றால் 15 வட்டி கொடுக்க வேண்டி வரும் அப்படியே கடனை வங்கியில் இருந்து வாங்கும் பொழுது நாம் தெளிவாக ஒரு முடிவை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது என்னவென்றால் வங்கியிலிருந்து வாங்குவது அல்லது சப்ளையர் இடமிருந்து நாம் வாங்குவது இதில் எது நமக்கு குறைவாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் வங்கியிலிருந்து கடன் வாங்க சில செலவுகளை செய்ய வேண்டியுள்ளது நாம் அவர்களிடம் நீங்கள் வங்கியில் இருந்து கடன் பெற்றால் 12 கொடுக்க வேண்டும் ஆனால் எங்களுக்கு நீங்கள் 13 அல்லது 14 வட்டியை வாங்கிக்கொள்ளுங்கள் அதேசமயம் எங்களுக்கான கடன் காலத்தையும் நீட்டித்து தாருங்கள் என்று கேட்கலாம் அப்படியானால் இந்த பெரிய நிறுவனத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அந்த நிறுவனங்களில் 4 அல்லது 5 வட்டியை அவர்கள் வங்கிக்கு அளிப்பதை விட குறைவாக இந்த சிறிய உற்பத்தியாளர்களுக்கு கடன் நீட்டிப்பில் கொடுக்கப்படும் வட்டியில் லாபம் ஈட்டுகின்றனர் அவர்கள் நேரடியாக வங்கிக்கு சென்று கடன் பெற்றால் 18 வட்டியை செலுத்த நேரிடும் ஆனால் சப்ளையர் களைக் கொண்டு தன்னுடைய பொருட்களை கடனில் தயாரித்துக் கொண்டு அதற்கான கடன் காலத்தையும் நீட்டிப்பு செய்தால் 12 வட்டியை செலுத்தினாலே போதுமானதாக இருக்கும் ஆகவே இதை நாம் வேறு மாதிரியாக கூட எடுத்துக்கொள்ளலாம் என்னவென்றால் சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கப்படும் கடன்களை பெரிய நிறுவனங்கள் மறைமுகமாக தங்களுடைய பொருள் தேவைகளை இவர்களைக் கொண்டு உற்பத்தி செய்வித்து எடுத்துக் கொள்கிறார்கள் பலமுறை அரசாங்கத்திற்கு பல நிபுணர்கள் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட வட்டி விகிதத்தை சிறு குறு மற்றும் மிகச் சிறிய குடிசை தொழில் செய்பவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள் இந்தக் கடன்கள் பெரும்பாலும் சிறிய உற்பத்தியாளர்களுக்கு குறைக்கப்பட வேண்டும் தற்போது கிட்டத்தட்ட ஒரு கணக்கீடு செய்து பார்த்தால் 40 மொத்த மூலதன முதலீடு வங்கியிலிருந்து முதன்மை தொழில்வழங்குவோர் அல்லது சிறிய தொழில்கள்செய்வோருக்கு சென்றுவிடுகிறது அப்படி என்றால் மறைமுகமாக பார்த்தால் 40 பெரிய துறைகள் தங்களுடைய வட்டி விகிதத்தை இதன் மூலம் சேமித்து கொள்கிறார்கள் என்று அர்த்தம் இதைத்தான் புகழ்பெற்ற நரசிம்மன் கமிட்டியும் மூலதன முதலீடு பற்றிய தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறது தன்னுடைய பரிந்துரையில் மத்திய அரசிற்கும் நிதி அமைச்சகத்திற்கும் கொடுத்துள்ள அறிவிப்பில் இந்த மாதிரியான சலுகைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறது ஏனென்றால் பெரிய தயாரிப்பாளர்கள் இதை தொடர்ந்து ஒரு வழக்கமாக பின்பற்றுகிறார்கள் ஆனாலும் நாம் இன்றும் செலவினங்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம் தாமதமாக கொடுக்கப்படும் பணத்திற்கான மாதிரி அதில் நேர்முக செலவுகளை எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்பதை இங்கே பார்ப்போம் இதை நான் இங்கே உங்களுக்கு ஒரு சிறிய கணக்கின் மூலம் நேர்முக செலவை எவ்வாறு கணக்கிட வேண்டும் என்பதை விவாதிக்க இருக்கிறேன் இந்த கணக்கின் மூலம் நேர்முக செலவுககளின் கணக்கிடலைப் பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளலாம் இதோ உங்களுக்காக ஒரு சிறிய கணக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் எப்படி ஒரு நிறுவனத்தினுடைய செலவை கண்டுபிடிப்பது என்பதை பார்ப்போம் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தங்களுடைய கடனை நீட்டிப்பு செய்வதால் ஏற்படும் விளைவுகளைப் பார்ப்போம் உதாரணமாக இந்த கணக்கை நீங்கள் படித்தால் எலக்ட்ரிக்சர்க்குட் 30 நாட்கள் கடனுக்கு பொருட்களை பெறுகிறது அதில் பத்து நாட்கள் கூடினாலும் அவர்கள் அதைப்பற்றி கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் அதைவிட கூடுதல் நேரத்தை அல்லது கடன் காலத்தை நீட்டித்தால் 1 5 தன் கையிலிருந்து ஒவ்வொரு மாதமும் அவர்கள் பொருட்களை பெற்ற நாட்களிலிருந்து வட்டியாக வசூலிப்பார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் முன்பே 30 நாட்களைக் கடந்து காலத்தை நீடிக்கச் செய்து அதற்கு மேலும் பத்து நாட்களை கூடுதலாக பெற்றாலும் அவர்கள் அதைப்பற்றி கவலைப்படாமல் அதோடுகூட ஒரு மாதத்தை அல்லது அதற்கு மேலுமோ எடுத்துக்கொண்டு ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி சப்ளையர்களுக்கு வழங்குகிறது இந்தக் கணக்கில் ஒருவேளை பேமென்ட் 40 நாட்களுக்கு கடன் காலமாக வழங்கி பின்னர் அது இரண்டு மாதம் அல்லது 60 நாட்களுக்கு மாற்றப்பட்டது என்றால் இந்த கடன் காலத்தை சப்ளையர் நீட்டிக்க விரும்பினால் இரண்டு மாதத்திற்கான அபராத வட்டியையும் சேர்த்து செலுத்தச் சொல்லி வற்புறுத்துவார் ஆகவே அவர்ளுக்கான 40 நாட்கள் மிதவை காலம் கிடைக்காமல் போய்விடும் அதாவது 40 நாட்களுக்குள் நீங்கள் பணத்தை செலுத்தினால் போதும் என்று சப்ளையர் நினைப்பதாக நீங்கள் நினைக்கக் கூடாது ஒருவேளை நீங்கள் 60 நாட்களுக்கு அதாவது 60ஆம் நாளில் உங்களுடைய 20 நாட்களுக்கான அபராத வட்டியையும் சேர்த்து செலுத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நிறுவனத்தின் நிதி மேலாளர் முதலில் கூறியது போல இரண்டு மாதங்களுக்கான வட்டியை கொடுக்க வேண்டுமா அல்லது 60ஆம் நாளில் அபராத வட்டியுடன் சேர்த்து 20 நாட்களுக்கான மிதவை எடுத்துக்கொள்ளலாமா என்று ஆலோசிக்க தொடங்கிவிடுவார் ஒருவேளை இந்த நிறுவனத்தினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃ கேபிடல் காத்திருந்து 30 நாட்களுக்கு கடன் காலமாக பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளும் பின்னர் 10 நாட்கள் தாமதமாக அதாவது 40 நாட்களுக்கு பிறகு பணத்தை செலுத்தினாலும் கவலை கொள்ளமாட்டார் நீங்கள் தாமதமான ஒவ்வொரு மாதத்திற்கும் தாமதத்திற்கு வட்டியை செலுத்த வேண்டும் அப்படியானால் சப்ளையர் நாற்பது நாட்களை உங்களுக்கு தாராளமாக வழங்கி அதை கழித்து கொண்டு மீதம் உள்ள மாதத்திற்கு அல்லது நாட்களுக்கும் உங்களை பணத்தை செலுத்துமாறு வேண்டிக் கொள்வார் நாம் இங்கே செய்யவிருப்பது என்ன வென்றால் எலக்ட்ரிக் சர்க்யூட்தொகை சராசரி 10000 என்றால் அதை பத்து நாட்களுக்கு நீடிக்கலாமா இந்த சூழலில் அவர்கள் நாற்பதாவது நாளில் பணத்தை கொடுக்கலாமா அல்லது 60வது நாளில் கொடுக்கலாமா அல்லது இரண்டு மாதங்களுக்கு பிறகு கொடுக்கலாமா என்பதை பார்க்க வேண்டும் அவர்கள் 10000 ஆர்டரை 15 பார்க்க விரும்புகிறார்கள் ஒருவேளை பத்து நாட்கள் தாமதமாக கொடுத்தால் அதாவது 40வது நாளில் கொடுத்தால் அவர்களுக்கு கிடைக்கும் லாபம் எவ்வளவு நட்டம் எவ்வளவு அல்லது 60 நாட்களில் கொடுத்தால் அவர்கள் 30 நாட்களுக்கு உரிய கடன் காலத்தை அனுபவித்துவிட்டு எவ்வளவு லாபம் சம்பாதிப்பார்கள் என்பதை கணக்கிட வேண்டும் இந்தக் கணக்கில் இரண்டுவிதமான கண்டிஷன்கள் உள்ளது எலக்ட்ரிக் சர்க்யூட் கம்பெனி GE கம்பெனியிடம் இருந்து பொருட்களை வாங்கி முதலாவது கண்டிஷனில் கொடுக்க வேண்டுமா அல்லது இரண்டாவது கண்டிஷனில் 30 காஸ்ட் ஆஃ கேபிடல் செலுத்த வேண்டுமா அப்படி செலுத்தினால் பத்து நாட்களை அதிகமாக பெறுவது மற்றும் 30 நாட்களை அதிகமாக பெறுவது போன்ற இரு முறைகளிலும் அவர்கள் பெரும் லாபத்தை நாம் கணக்கிட வேண்டும் முதலில் 15 காஸ்ட் ஆஃ கேபிடல் எங்களுக்கு எந்தவிதமான கடன் சலுகையும் கடன் கால நீட்டிப்பும் வேண்டாம் நாங்கள் 10 நாட்களிலேயே உங்களுக்கு பணத்தை திருப்பி செலுத்தி விடுகிறோம் என்று கூறினால் 2 தள்ளுபடி ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதுமட்டுமல்லாமல் GE மேலும் ஒரு சலுகையாக 30 அல்லது40 நாட்கள் கடன் காலமாக வழங்க தயாராக இருக்கிறது இதோடு கூட பொருட்களை பெற்ற பத்தாவது நாளில் பணத்தை திருப்பி செலுத்தினால் 2 டிஸ்கவுண்ட் கொடுக்கவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இவ்வாறான இந்த மூன்று சூழ்நிலைகளை நாம் ஆராய உள்ளோம் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட உள்ள கேள்வி என்னவென்றால் பத்து நாட்களை கூடுதல் கால நீட்டிப் ஆக நாம் கருதி நாற்பதாவது நாளில் பேமெண்டை

அல்லது அவர்கள் பத்து நாட்களில் பணத்தை செலுத்தி 2 பண கழிவை பெற இருக்கிறார்களா என்பதை எலெக்ட்ரிக் சர்கியூட் நிறுவனம் எவ்வாறு முடிவு செய்கிறது என்பதை இந்த மாடலை உபயோகித்து நாம் கணக்கிட்டு பார்போம் அதை கணக்கிட முதலாவதாக நாம் டெய்லி ஆப்பர்சூனிட்டி காஸ்ட்டை கணக்கிட வேண்டும் இந்த கணக்கில் 15 ஆப்பர்சூனிட்டி காட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படியானால் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ஆகும் என்று கணக்கிட வேண்டும் 0 15365 ஒரு வருடத்திற்கான 365 நாட்களை கொண்டு கணக்கிட வேண்டும் இங்கே 153650 000411 கிடைக்கும் இதைத்தான் ஒரு நாளுக்கு உரிய ஆப்பர்சூனிட்டிகாஸ்ட்டாக எடுத்துக்கொள்ளவேண்டும் இதை வைத்து நாம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கணக்கின் முதல் பகுதியை கணக்கிடுவோம் முதலாவது பகுதியில் பத்து நாட்களில் காலதாமதமாக எடுத்துக்கொண்டு அதாவது 301040 நாட்களில் பணத்தை திருப்பி செலுத்தினால் எலெக்ட்ரிக் சர்கியூட் கம்பெனி எவ்வளவு லாபம் கிடைக்கும் அவர்களுடைய நெட் பிரசெண்ட் வேல்யூ எவ்வளவாக இருக்கும் என்பதை கணக்கிட வேண்டும் நாம் இங்கே C மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் ஆர்டரின் மதிப்பு 10000 இதை வைத்துக்கொண்டு இந்த மாடலில் 1D மதிப்பை 40 நாட்களுக்கு கண்டுபிடிக்க D என்பது 0 000411 ஆக வைத்துக் கொள்ள வேண்டும் இதை இந்த மாடலில் புகுத்தி உங்களுக்குC மதிப்பை கணக்கிட போகிறேன் இதில் I மதிப்பை அதாவது மறைமுக செலவை இங்கே கணக்கிட போவதில்லை பத்து நாட்கள் கழித்து 40வது நாளில் செலுத்தினால்C மதிப்பு என்ன என்று பார்ப்போம் இந்த கணக்கில் C1000010140X 15 ஆக வைத்துக் கொண்டு முதலில் 40 நாட்களுக்கு வட்டி எதுவும் இல்லாமல் பணத்தை திரும்ப செலுத்தினால் 10000 பொருட்கள் வாங்கியதற்கான தொகை அதன் NPV 9838 26 கிடைக்கும் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பணம் கொடுப்பவர் நோக்கம் NPV என் அதாவது 10000 ரூபாயை வழங்குவதற்கு பதிலாக 40 நாட்கள் கழித்து 10 ஆயிரத்தை வழங்கினாலும் அதனுடைய மதிப்பு தெய்வம் அதை அறிந்து கொண்டு அபராத வட்டி இல்லாமல் நாற்பது நாட்களின் முடிவில் அந்த பணத்தை செலுத்த முற்படுகிறார்கள் உண்மையாக அவர்கள்10000 செலுத்தினாலும் ரூபாய் மதிப்பு தேய்ந்து 40 நாட்களில் அது 9838 26 ரூபாயாக மாறிவிடும் அதேபோல் அவர்களை 30 நாட்களுக்குப் பிறகு அல்லது 60 நாட்களுக்குப் பிறகு செலுத்தினால் ரூபாயின் மதிப்பு இன்னும் குறைவான NPVயை சப்ளையருக்கு வழங்க விரும்புகிறார் என்று நாம் கருத வேண்டும் அப்படி நாம் நினைத்தால் 30 அல்லது 3010 40 நாட்கள் நமக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது இதில் அபராத வட்டி எதுவும் செலுத்தத் தேவை இல்லை மீண்டும் இங்கே C கணக்கிடப் போகிறோம் மீண்டும் ஆடர் விலையை 10000 எடுத்துக் கொள்வோம் 015160 இந்த கணக்கில் C1000010 015160X இங்கே நாம் அபராத வட்டி1 5 இதனுடன் நாம் கணக்கிட வேண்டும் இப்பொழுது C டைய மதிப்பை காண வேண்டும் ஆப்பர்ச்சுயூனிட்டி காஸ்ட் என்ன என்பதை இந்த கணக்கில் மேலே பார்க்கலாம் கிட்டத்தட்ட10 நாட்கள் தாமதமாக வழங்கினாலும் அதைப்பற்றி அவர்கள் கவலைப்படமாட்டார் அதற்கு மேல் தாமதமானால் 1 5 அபராத வட்டியை வசூலிப்பார்கள் அதாவது 18 ஒரு வருடத்திற்கு வட்டி வசூலிக்கப்படுகிறது இதையும் சேர்த்து 40 நாளைக்குப் பிறகு சப்ளையர்க்கு செலுத்த வேண்டும் அடுத்ததாக எலெக்ட்ரிக் சர்கியூட் கம்பெனி 60 நாட்களை தன்னுடைய கடன் காலமாக அனுபவிக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் இதற்கு 1 5 ஒவ்வொரு மாதத்திற்கும் வசூலிக்கப்படுகிறது இதையும் சேர்த்து நாம் இங்கே எடுத்துக் கொள்ள வேண்டும் இதில் முன்பே நாம் கண்டது போல C னுடைய மதிப்பைக் கணக்கிட்டால் 9905 72 விடையாக கிடைக்கும் இங்கே நமக்கு இரண்டு விதமான விடைகள் கிடைத்திருக்கிறது அதாவது இரண்டு NPV நாம் 40 நாட்களில் பத்தாயிரத்தில் செலுத்தினால் அந்த பத்தாயிரத்தில் மதிப்பு 983 8 26 ஆக இருக்கும் 60 நாட்கள் கழித்து செலுத்தினால் அபராத வட்டி1 5 ஒவ்வொரு மாதத்திற்கும் கொடுக்க வேண்டியுள்ளது ஆகவே இரண்டு மாதங்கள் கழித்து அதாவது 60 நாள் கழித்து நாம் பத்தாயிரத்தை வணங்கினால் அது அவரது வட்டியுடன் சேர்த்து 990 5 72 என்று ஆகிவிடும் இங்கே இரண்டு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது ஒன்று 40 நாட்கள் கழித்து அல்லது 60 நாட்கள் கழித்து உதாரணமாக 60 நாட்கள் கழித்து நாம் எவ்வளவு தொகையை கொடுக்க போகிறோம் என்றும் 40 நாட்கள் கழித்து நாம் எவ்வளவு தொகையை கொடுக்க போகிறோம் இதில் நெட் பிரசெண்ட் வேல்யூ எது அதிகமாக இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நாம் அபராத வட்டி செலுத்தும் பொழுது அது அதிகமாகத்தான் நமக்குத் தென்படும் இது மட்டுமல்லாமல் நாம் பேமென்ட் தாமதப் படுவதால் மேலும் பல விளைவுகளை நேரிட வேண்டியுள்ளது அதாவது மறைமுக செலவுகள் என்று சொல்லக்கூடிய நற்பெயர் தேய்மானம் நாம் கணக்கிட வேண்டும் 10000 ரூபாய் 40 என் டிவி சிகிச்சை இருக்கிறது ஏனென்றால் மறைமுக செலவுகளை நாம் இதில் கருத்தில் கொள்ளவில்லை அதுமட்டுமல்லாமல் நாம் அபராத வட்டியை இதில் சேர்க்காமல் கணக்கிடுகிறோம் இதைப்போன்ற அபராத வட்டியை செலுத்தும் ஒரு நிறுவனத்தை யாரும் விரும்பமாட்டார்கள் சில நேரங்களில் பணப்புழக்கம் சிக்கல்களை நிறுவனம் சந்திக்க நேர்ந்தால் இவ்வாறு கொடுக்காமல் 40 அல்லது 60 நாட்களுக்குள் சரியான பேமெண்ட் கொடுத்துவிடவேண்டும் இது ஒரு நிறுவனத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் அபராதம் வட்டியையும் சேர்த்து நாம் கொடுத்து விட வேண்டும் அவர்கள் கம்பெனியில் தீவிரமான ஒரு பணப்புழக்க பிரச்சனை இருக்கும் என்றால் இப்படிப்பட்ட அபாயகரமான சோதனைகளை அவர்கள் செய்து பார்க்கலாம் அவர்களுக்கு தேவையான அளவு நிதி ஆதாரம் கையில் இல்லை என்றாலும் இப்படிப்பட்ட தீர்மானங்களுக்கு அவர்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கான ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் வேறு யாராவது நமக்கு ஏதுவாக வாங்கினார்கள் கிடைப்பார்களா என்று சந்தையில் தேட ஆரம்பித்துவிடுவார்கள் மீது நமக்கு குறுகிய காலத்தில் அல்லது நீண்டகாலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அதுமட்டுமல்லாமல் பணப்புழக்கத்தையும் நமக்கு பிரச்சனையாக மாற்றி வைக்கும் எப்பொழுதாவது ஒரு முறை இது போன்ற கால நீட்டிப்பை செய்யலாமே தவிர தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடாது இதுவரை நாம் இந்த கணக்கின் முதல் பகுதியைப் பார்த்தோம் இப்பொழுது இரண்டாம் பகுதியை காண்போம் இந்த கணக்கின் உடைய இரண்டாவது பாகத்தில் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் 15 பதிலாக 30 ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலில் இது15 ஆக இருந்தது இப்பொழுது 30 கணக்கிட போகிறோம் மீண்டும் இரண்டாவது பகுதியிலும் C மதிப்பை நாம் கண்டு பிடிக்க வேண்டும் கொள்முதல் மதிப்பு 10000 இப்பொழுது ஆப்பர்சூனிட்டி காஸ்ட்

இதை வைத்துக்கொண்டுC மதிப்பை கண்டறிந்தால் 9681 67 நமக்கு விடையாகக் கிடைக்கும் இது 40 நாட்களுக்கு 60 நாட்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் இப்போது பார்ப்போம் இதில் அபராத வட்டியை 1 5 ஒவ்வொரு மாதத்திற்கும் நாம் கணக்கிட வேண்டும் அதை வைத்துக் கொண்டுC ஸ்ரீ மதிப்பை கணக்கிட வேண்டும் C10000 இடையில் நாம் NPV குறைந்திருப்பதை எவ்வளவு என்று பார்ப்போம் முடிவாக நாம் NPV எவ்வளவு என்று பார்த்தால் 9672 93 கணக்கின் முதல் பகுதியில் கணக்கிட்டால் 9838 26 ரூபாய்10000 மதிப்பிற்கு வழங்கப்படும் 60 நாட்களை நாம் அது நாம் எடுத்துக் கொண்டு பார்த்தால் அதில் நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கும் வட்டியையும் சேர்த்து நாம் இதில் கணக்கிடுகிறோம் முன்னர் நாம் பத்தாயிரத்திற்கு 9905 72 கொடுத்தோம் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் 15 அதுமட்டுமல்லாமல் அபராத வட்டியை 18 ஆக வைத்துக் கணக்கிட்டோம் அதையும் நாம் 40 நாட்களுக்கும் 60 நாட்களுக்கும் தனித்தனியாக கணக்கிட்டு மேலே கொடுத்துள்ளோம் இரண்டாவது பகுதியில் நாம் பத்தாயிரத்திற்கு நாம் கொடுப்பதை போல் தோன்றுகிறது அதையே 60 நாளைக்கு வைத்துக்கொண்டால் 9672 93 ஆக மாறிவிடுகிறது இப்பொழுது இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த இரண்டு சூழ்நிலையில் எது நமக்கு அதிக லாபத்தை தரும் என்பதை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த கணக்கில் நாம் 9 ரூபாய் நிகர லாபம் அதாவது NPVயில் நாம் ஈட்டிய லாபம் ஆகும் இந்த ஒன்பது ரூபாய் காக்க நாம் மிகப்பெரிய மறைமுக செலவான நம்முடைய நற்பெயரைக் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அதாவது 9681 67 நாம் கொடுத்த பணம் நாம் இரண்டு மாதங்கள் கழித்து பணத்தை கொடுத்தால் நாம் கொடுக்க வேண்டிய பத்தாயிரத்தினுடைய மதிப்பு 9672 93 மட்டுமே ஆகியிருக்கும் அப்படி என்றால் நாம் நம்முடைய நற்பெயரை வெறும் 9 ரூபாய்க்காக கெடுத்துக் கொள்ளக் கூடாது இதே நிலையில் நாற்பதாவது நாள் நாம் பணத்தைச் செலுத்தினால் 9838 என்ற தொகையைச் செலுத்தும் பொழுது அதில் அபராத வட்டி சேர்ந்துவிடுகிறது அபராத வட்டியை சேர்த்தால் 9905 ஆகிவிடும் ஆனால் இந்த இரண்டாவது பகுதியில் 40வது நாள் நாம் இந்த கட்டணத்தை செலுத்தினால் நமக்கு NPV ஆக 9681 67 இருக்கும் ஆனால் அதை 60வது நாளில் செலுத்தினால் அதனுடைய தொகை 967 2 93 ஆக இருக்கும் எனவே இங்கே 1 5 ஆப்பர்சூனிட்டி காஸ்ட 30 மற்றும் அபராத வட்டியை 1 5 அதாவது 18 ஒரு வருடத்திற்கு வசூல் செய்யப்படும் நான் முன்பே கூறியது போல ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் தாமதம் செய்ய நினைத்தால் அது ஒரு சிறந்த செயல் ஆகாது அவர்கள் வெறும் 9 ரூபாய்க்காக தங்களுடைய நன் மதிப்பை இழந்து விடக்கூடாது நட்பை இழந்துவிடக் கூடாது என்பதற்கு முன்னால் அவர்கள் NPVயையும் மேலும் இதர வரும் வருமான விகிதத்தையும் கணக்கிட்டு பார்த்துக்கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவு தொகையை வழங்குகிறோம் எவ்வளவு சேமிப்பாக நமக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும் இந்த இரு சூழ்நிலையிலும் மறைமுகமாக நாம் எவ்வளவு இழக்கப் போகிறோம் என்பதை தெளிவாக தெரிந்துகொண்டு அதன் பின்னால் முடிவெடுக்க வேண்டும் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட்டை அப்படி அவர்கள் செய்தால் கிட்டத்தட்ட மறைமுகமான செலவுகளை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆப்பர்சூனிட்டி காஸ்ட் 30 இருக்கும் பொழுது பேமெண்ட்டை தாமதப்படுத்த தோன்றலாம் அவர்கள் 60வது நாளில் அதிக வருமானம் கிடைக்கும் 40 நாளில் நாம் பேமென்ட் கொடுப்பதைவிட60 நாளில் நாம் பேமென்ட் செய்யலாம்என்று அவர்கள் நினைக்கலாம் ஆனால் அது சரி அல்ல அவர்கள் தங்களுடைய கிரடிபிலிடி அதாவது மறைமுக செலவை தங்களுடைய நிறுவனத்தின் நற்பெயரை நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் இதை யாராலும் திருப்பிச் செலுத்த முடியாது இதை இங்கே நான் நிறுத்திவிட்டு 15 அல்லது 30 அல்லது 1 5 அதாவது 18 ஒரு வருடத்திற்கு வட்டியாக தாமத வட்டியாக செலுத்துவதால் எது நன்மை பயக்கும் என்பதை அடுத்த வகுப்பில் தீர்மானிக்கலாம் இங்கே இரண்டு விதமான முடிவுகள் நமக்கு கிடைத்துள்ளது மேலும் இந்த கணக்கில் வேறும் சில முடிவுகளை நாம் காண வேண்டியுள்ளது அவற்றையும் கண்டுபிடித்த பிறகு அடுத்த வகுப்பில் ஒட்டுமொத்தமான முடிவை எடுப்பதற்கு நாம் முயல்வோம் மிக்க நன்றி